இப்பொழுது நாம் ஐஐடி கரக்பூரில் முதலாம் ஆண்டு பரிசோதனை கூடத்தில் உள்ளோம் இன்று நியூட்டன் ரிங்ஸ் சோதனை பற்றி நாம் பார்க்கலாம் நியூட்டன் ரிங்ஸ் சோதனை என்பது ஒரு சோடியம் ஒளி மூலத்தின் ஒற்றை வண்ணம் உடைய ஒளியின் மூலம் ஒரு ப்ளேனோ கான்வெக்ஸ் லென்ஸ் மற்றும் ஒரு கண்ணாடி தட்டு இவற்றிற்கு இடையேயான காற்றின் மெல்லிய படலத்தில் நியூட்டன் ரிங்ஸ் எவ்வாறுஉருவாகிறது என்பது பற்றிய பாடமாகும் இந்தப் படத்தில் பரிசோதனையின் அமைப்பு காட்டப்பட்டுள்ளது இது டபுள் கான்வெக்ஸ் லென்ஸ் இதில் பாதி ப்ளேனோ கான்வெக்ஸ் லென்ஸ் இது ஒரு கண்ணாடி தட்டு இது ஒரு கோளத்தின் ஒரு சிறிய பகுதியாகும் இது ஒரு கோளம் என்றால் அதற்கு ஒரு மையம் இருக்கிறது இது விட்டங்களுக்கு இடையேயான கிராஸ் செக்சன் இந்தப் பகுதியை கட் பண்ணும் பொழுது நமக்கு கிராஸ் செக்சன் கிடைக்கிறது இதை இங்கே காட்டியுள்ளோம் இது வளைவின் ஆரம் இந்த ஆரம் அதாவது வளைவின் ஆரத்தை தான் நாம் இந்த சோதனையின் மூலம் கணக்கிட உள்ளோம் இப்பொழுது இந்த ப்ளேனோ கான்வெக்ஸ் லென்ஸை இந்த கண்ணாடித் தட்டில் வைத்தால் நாம் என்ன பார்க்கிறோம் இந்த வளைந்த பகுதியானது தட்டை தொடுகிறது இதுதான் இந்த வளைந்த பகுதிக்கும் தட்டையான பகுதியும் தொடும் கோடாகும் இப்பொழுது இந்தப் பகுதியைப் பாருங்கள் இந்த ப்ளேனோ கான்வெக்ஸ் லென்ஸ் கிளாஸ் தட்டு இரண்டிற்கும் இடையேயான பகுதி இதை காற்று படலம் என்று கூறுகிறோம் இந்த மையம் என்பது கோளத்தின் மையம் இல்லை அதாவது வட்டத்தின் மையம் இப்பொழுது இந்த மையத்திலிருந்து நாம் இந்தத் திசையில் நகர்ந்தோம் என்றாள் காற்று படலத்தின் தடிமன் மாறுகிறது இது முக்கியமானது பாதை வேறுபாடு உண்டு பண்ணுவதற்கு இந்த தடிமன் வேறுபடுவது மிகவும் முக்கியமானது குறுக்கீட்டு விளைவிற்கு இது மிகவும் முக்கியமானது பொதுவாக பாதை வேறுபாடு ஏற்படுவதற்கு அல்லது வித்தியாசமாக இருப்பதற்கு இரண்டு காரணங்கள் உள்ளன ஒன்று தடிமன் மாறாமல் இருக்கும் சாய் கோணம் மாறும் இரண்டாவது சாய் கோணம் மாறாமல் இருக்கும் தடிமன் மாறும் இந்த சோதனையில் சோதனைஇல் சாய் கோணம் மாறாமல் இருக்கிறது அதாவது சாய் கோணம் நார்மலாக இருக்கிறது சாய் கோணம் ஆனது பூஜ்யம் 0 ஆகும் இப்பொழுது குறுக்கீட்டு விளைவை பார்க்கிறீர்கள் பார்க்க முடியும் ஏனென்றால் காற்று படலத்தின் தடிமன் வேறுபடுகிறது இந்த தடிமன் வேறுபாடு ஒவ்வொரு புள்ளிக்கும் பாதை வேறுபாட்டை உண்டுபண்ணுகிறது இப்பொழுது நமக்கு பிரைட் பட்டை மற்றும் கரும் பட்டைகள் கிடைக்கும் அவை நேராக இருக்கிறதா அல்லது வட்டமாக இருக்கிறதா அல்லது ஒரு மையத்தை வைத்து நிறைய வட்டங்கள் இருக்கிறதா அதாவதுஇங்கு உண்டாவது பொதுமைய வட்டங்கள் இது பாதை வேறுபாடு எவ்வாறு வேறுபடுகிறது என்பதை பொறுத்தது ஒரு குறிப்பிட்ட பட்டைக்கான பாதை வேறுபாடு கான்ஸ்டன்ட் ஆக இருந்தாள் அது நேரான பட்டை அல்லது வட்ட வடிவமான அல்லது நீள்வட்ட வடிவமான பட்டையாக இருக்கலாம் பாதை வேறுபாடானது ஒரு நேரான கோட்டில் கான்ஸ்டன்ட் ஆக இருந்தால் அங்கே நமக்கு நேரான பட்டை கிடைக்கும் பாதை வேறுபாடானது ஒரு வட்டத்தில் கான்ஸ்டன்ட் ஆக இருந்தால் நமக்கு வட்டவடிவமான பட்டைகள் கிடைக்கும் இந்த படமானது இரண்டு பரிமாணங்களை கொண்டுள்ளது மூன்று பரிமாணத்தில் அதாவது 3 டைமென்ஷன் இல் இந்த லென்ஸ் ஆனது ஒரு தட்டின் மேல் வைக்கப்பட்டுள்ளது ஒரு குறிப்பிட்ட தடிமனுக்கு இந்த வட்டம் இது கான்ஸ்டன்ட் ஆக உள்ளதை நீங்கள் பார்க்கிறீர்கள் இப்பொழுது தடிமன் மாறுபடுகிறது படத்தில் காட்டியபடி இந்தத் திசையில் மாறுபடுகிறது அது இந்த புள்ளியை மையமாக வைத்து மாறுபடுகிறது இப்பொழுது நமக்கு மையப் புள்ளியை வைத்து நிறைய வட்டங்கள் கிடைக்கிறது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தடிமனாக உள்ளது எனவே ஒவ்வொரு தடிமனுக்கும் ஒவ்வொரு பாதை வேறுபாடு கான்ஸ்டன்ட் ஆக இருக்கிறது இது ஏனென்றால் இது படலத்தின் வடிவத்தைப் பொறுத்தது இப்பொழுது நீங்கள் பட்டையை கரும் பட்டை பிரைட் பட்டையை நீங்கள் பார்க்கலாம் படத்தில் பச்சை நிறத்தில் இருப்பது பிரைட் பட்டை காற்று படலத்தை உண்டாக்குவதற்காக அமைப்பு இதுதான் இங்கு நாம் ஒரு வண்ணம் உடைய ஒளி மூலத்தை உபயோகப்படுத்த வேண்டும் அதற்கு நாம் சோடியம் ஒளி மூலத்தை உபயோகப்படுத்துகிறோம் இந்த கான்வெக்ஸ் லென்ஸ் மூலம் நாம் ஒளிக்கதிர்களை இணையான கதிர்களாக மாற்றுகிறோம் இப்பொழுது இந்த ஒளி மூலத்தை லென்சின் குவிய தூரத்தில் வைக்கிறோம் இது நமக்கு ஒரு கோளி மீட்டர் போல் உள்ளது இப்பொழுது நமக்கு இணையான கதிர்கள் வருகிறது நாம் இங்கே ஒரு கிளாஸ் பிளேட்டை 45 டிகிரி கோணத்தில் வைக்கிறோம் இப்பொழுது இந்த கதிர்கள் எதிரொலிக்கிறது அந்த கதிர்கள் 90 டிகிரி கோணத்தில் எதிரொலிக்கிறது ஆம் எதிரொளிப்பு கோணம் 90 இப்பொழுது இந்த கிளாஸ் பிளேட்டை 45 டிகிரியில் வைத்தாள் என்ன நடக்கிறது இப்பொழுது ஒளிக்கதிர்கள் இதன் மேல் விழுகிறது இந்த45 டிகிரி கோணத்தில் வைக்கப்பட்டுள்ள கிளாஸ் மேல் ஒளிக்கதிர்கள் விழும் பொழுது எதிரொலிக்கிறது பிறகு மீண்டும் திரும்பி வருகிறது இந்த கதிரானது காற்று படலத்தில் மேல் விழுந்து அதன் வழியாகச் சென்று பின் எதிரொலிக்கப்பட்டு திரும்பி வருகிறது இந்த கிளாஸ் பிளேட்டின் மேல் விழுகிறது பின் எதிரொலிக்க பட்டு பிறகு திரும்பி வருகிறது இப்பொழுது இந்த எதிரொலிக்க பட்ட கதிர்களும் மற்ற கதிர்களும் குறுக்கீட்டு விளைவு ஏற்படுத்துகின்றன குறுக்கீட்டு விளைவு பட்டைகள் அதனுடைய பாதை வேறுபாட்டை பொருத்தது இங்கு நிறைய கதிர்கள் அதன் மேல் விழுகிறது அவையெல்லாம் செங்குத்தாக விழுகின்றன இங்கு சாய்வான கோணம் ஆனது 0 பூஜ்ஜியம் ஆகும் இது அனைத்து வகையான கதிர்களுக்கு கான்ஸ்டன்ட் இப்பொழுது பாதை வேறுபாடு காற்று படலத்தின்தடிமனை பொருத்தது இவை ஒத்திசைவாக இல்லாவிட்டால் நமக்கு குறுக்கீட்டு விளைவு நடைபெறாமல் போகலாம் இது காற்று படலத்தின் தடிமன் சார்ந்தது காற்று படலத்தின் தடிமன் தான் இதை முடிவு செய்கிறது காற்று படலத்தில் தடிமன் தான் பாதை வேறுபாடு உண்டாக்குகிறது இது வெவ்வேறு குறுக்கீட்டு விளைவு பட்டைகளுக்கு வெவ்வேறாக உள்ளது இது மற்றொரு பக்கத்திலும் இவ்வாறு இருக்கிறது அதனால் பாதை வேறுபாடு நமக்கு மாறுகிறது இதனால் நமக்கு கரும்பட்டைக்கான மற்றும் பிரைட் பட்டைகளுக்கு தேவையான கண்டிஷன் நமக்கு பூர்த்தி அடைகிறது ஒரு வட்டத்தின் தடிமன் ஆனது கான்ஸ்டன்ட் ஆக உள்ளது எனவேதான் நமக்கு இங்கே கரும் பட்டைகளும் பிரைட் பட்டைகளும் வட்டவடிவமாக கிடைக்கிறது இப்பொழுது பட்டை வடிவங்கள் இங்கே உண்டாகிறது இங்கிருந்து ஒளியானது இப்பொழுது மைக்ராஸ்கோப் இருக்கும் இடத்திற்கு வருகிறது நாம் இங்கு இமேஜை பார்க்கலாம் இங்கு பார்ப்பதுதான் காற்றுப் படலத்தின் நியூட்டன் ரிங்ஸ் ஆகும் இப்பொழுது இதை வைத்து நாம் எவ்வாறுவட்ட ஆரத்தை கண்டுபிடிக்கலாம் என்பது முக்கியமானது நமக்கு அலைநீளம் தெரிந்திருந்தால் வட்ட ஆரத்தை கண்டுபிடிக்கலாம் அல்லது வட்ட ஆரம் தெரிந்திருந்தால் அலை நீளத்தை கண்டுபிடிக்கலாம் வட்டத்தின்ஆரம் கணக்கிடுவதற்கான பார்முலாவை பார்க்கலாம் இது ஒரு லென்ஸ் இதனுடைய வளைந்த பகுதி ஸ்பியர் இன் பகுதியை குறிக்கிறது இரண்டு பரிமாணத்தில் பார்த்தோமானால் இது ஒரு வட்டம் இப்பொழுது படத்தில் பார்க்கிறீர்கள் இது ஒரு வட்டத்தின் மையம் இதனுடைய ஆரம் R என்று இருக்கட்டும் இப்பொழுது தொடும் புள்ளியை பார்க்கிறீர்கள் நீங்கள் பாதை வேறுபாடு அளவை கணக்கிட வேண்டும் இந்த தூரம் r n என்று இருக்கட்டும் வட்டமான பாதைக்கு கான்ஸ்டன்ட் தடிமன் உள்ளது என்று ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் வட்டத்தின் ஆரம் r n என்று இருக்கட்டும் இது கான்ஸ்டன்ட் ஆக உள்ளது இதனுடைய தடிமன் t என்று இருக்கட்டும் இதுவும் கான்ஸ்டன்ட் ஆக உள்ளது இது கோல மையத்த்தின் மீதமுள்ள பகுதி இது R மைனஸ் t படத்தில் பாருங்கள் இது ஒரு முக்கோணம் இது R புள்ளியிட்ட கோட்டை பாருங்கள் 2t D2n 4R இங்குDn என்பது என்ன Dn வட்டத்தின் ஆரம் Dn 2r n நான் rn இற்கு பதிலாக Dn 2 எடுத்துள்ளேன் வளைந்த பகுதியிலிருந்து எதிரொலிக்கிறது என்றால் இது அடர்த்தியான ஊடகம் மற்றும் அரிதான ஊடகம் இரண்டிற்கும் இடையேயான பகுதி இங்கு லென்ஸ் தான் அடர்த்தியான ஊடகம் ஒளியானது இந்த வளைந்த பகுதியில் பட்டு எதிரொலிக்கிறது மற்றொரு பகுதி விலகல் அடைகிறது இது காற்று படலத்தில் மேல் விழுகிறது அதாவது கண்ணாடி தட்டின் மேல் விழுகிறது கண்ணாடி தட்டிலிருந்து மீண்டும் அது எதிரொலிக்க படுகிறது இந்த இரண்டு எதிரொலிக்கப்பட்ட கதிர்களில் ஒன்று கிளாஸ் தட்டிலிருந்து மற்றொன்று வளைந்த பகுதியிலிருந்து இந்த இரண்டும் இப்பொழுது குறுக்கீட்டு விளைவை ஏற்படுத்துகிறது இந்த இரண்டும் ஒரே ஒளி மூலத்திலிருந்து உருவானது இவை ஒத்திசைவானதாக இருக்கிறது இந்த இரண்டு கதிர்களுக்கும் பாதை வேறுபாடு என்ன ஒன்று வளைந்த பகுதியிலிருந்து எதிரொலிக்க பட்டது மற்றொன்று கிளாஸ் பரப்பிலிருந்து எதிரொலிக்க பட்டது இந்தக் கதிர்கள் இந்த தடிமனைஇரண்டு முறை கடக்கிறது 2 எதிரொலிக்க பட்ட கதிர்களின் பாதை வேறுபாடானது 2t ஆக இருக்கும் இது தவிர ஒரு எதிரொலிக்க பட்ட கதிரில் கூடுதலாக கட்ட வேறுபாடு phi ஆக இருக்கும் அதாவது ஒளியானது அடர்த்தியான ஊடகத்திலிருந்து குறைவான ஊடகத்தில் எதிரொலிக்க படும்போது ஒரு phi கட்ட வேறுபாடு உருவாகும் கூடுதலான பாதை வேறுபாடு phi என்றாள் அதற்கு கட்ட வேறுபாடு உருவாகும் அதனுடைய மதிப்பு λ 2 ஆகும் கண்ணாடித் தட்டில் எதிரொலிக்க கதிர் கூடுதலான பாதை வேறுபாடு கொண்டிருக்கும் இதனுடைய மதிப்பானது 2 µ t இங்கு எதற்காக µ என்றால் µ என்பது இந்த படலத்தில் ஒளி விலகல் எண் இந்த சோதனையில் இது ஒரு காற்று படலமாகும் பாதை வேறுபாடு 2 µ t λ 2 π இந்த பாதை வேறுபாடானது இரண்டு எதிரொலிக்க பட்ட கதிர்களினால் உண்டானது இந்த பாதை வேறுபடுகிறது காற்று படலத்தில் தடிமனை பொருத்து அமைகிறது இது நமக்கு குறுக்கீட்டு விளைவினால் பிரைட் மற்றும் கரும்பட்டைகளை உண்டுபண்ணுகிறது பிரைட் பட்டை கான கண்டிஷன் 2 µ t λ 2 n λ OR 2 µ t λ கரும்பட்டை கான கண்டிஷன் 2 µ t n λ யங் இரட்டைப் பிளவு சோதனையில் பிரைட் படைக்கான கண்டிஷன் n λ கரும் படைக்கான கண்டிஷன் n λ2 இது ஏனென்றால் இங்கு ஒரு கூடுதலான கட்ட வேறுபாடு உள்ளது இந்தப் பகுதி பூஜ்ஜியத்திற்கு சமமாக உள்ளது இப்பொழுது t 0 அதாவது t 0 எனில் லென்ஸ் மற்றும் கண்ணாடி தட்டு இரண்டும் தொடும் புள்ளியாகும் அதாவது தொடும் புள்ளி என்பது வட்டத்தில் மையமாகும் இங்கு நமக்கு எப்பொழுதும் கரும் பட்டையே கிடைக்கும் இதனுடைய கூடுதலான கட்ட வேறுபாடு 0 ஆகும் கூடுதலான λ2 என்பது அடுத்த தடிமனுக்கு ஆனது நமக்கு பிரைட் பட்டை கிடைக்கிறது மீண்டும் கூடுதலான λ2 எனவே மீண்டும் கரும் பட்டையே கிடைக்கிறது இவ்வாறாக மையத்தில் கரும் பட்டை அடுத்தது பிரைட் பட்டை என நமக்கு கான்சன்ட்ரிக் ரிங்ஸ் அமைப்பு கிடைக்கிறது இதுவே நியூட்டன் ரிங்ஸ் எனப்படுகிறது நியூட்டன் இதை கண்டு கண்டுபிடித்தார் அதனால் அவர் ஞாபகமாக இந்த சோதனைக்கு நியூட்டன் ரிங்ஸ்சோதனை என்று பெயர் மைக்ரோஸ்கோப் இன் மீச்சிற்றளவை திருகு மானியின் மீச்சிற்றளவை ஒத்தது இப்பொழுது நாம் மைக்ரோஸ்கோப் இன் மீச்சிற்றளவை குறித்துக்கொள்ள வேண்டும் நியூட்டன் ரிங்ஸ் இன் ஒரே மையம் உடைய வட்டங்களின் விட்டத்தை நாம் இப்பொழுது அளவிட வேண்டும் இதில் மையத்திலுள்ள கரும் பட்டையை இப்பொழுது நாம் ஜீரோ எடுத்துக் கொள்ள வேண்டும் இது சிறிது கடினமானது இது சற்று அகலமானது எனவே இதில் எது முதலாவது இரண்டாவது மூன்றாவது என்று எடுத்துக் கொள்வது சிறிது கடினமானது இந்த மைய கரும் பட்டையில் நாம் என்ன செய்ய உள்ளோம் நாம் இப்பொழுது இடதுபுறமாக நகர்த்துவோம் இப்பொழுது இதை n ஆவது பட்டையாக கருதுவோம் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றாள் இதை n1 என்று எடுத்துக்கொள்வோம் இங்கே பத்தாவது பட்டையை எடுத்துக் கொண்டுள்ளோம் மையத்திலிருந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 இதுn 1 நமக்கு இதனுடைய ஆடர் என்னவென்று தெரியாது எனவே இதை n10 என்று எடுத்துக்கொள்வோம் இப்பொழுது இந்த ரீடிங் எடுத்துக்கொள்வோம் பிறகு அடுத்த வட்டத்தின் ரீடிங் அதாவது n 9 ரீடிங் எடுத்துக்கொள்வோம் இதே மாதிரி n 10 n9 என்று n1 வரை நாம் ரீடிங் எடுக்க வேண்டும் அடுத்ததாக இப்பொழுது நாம் மற்றொரு பக்கத்திற்கு இதே மாதிரி எடுக்க ரீடிங் எடுக்க வேண்டும் இங்கே n2 n3 n4 n5 என்று ஒவ்வொரு வட்டத்திற்கும் ரீடிங் எடுக்க வேண்டும் இதை n10 வட்டம் வரை எடுக்க வேண்டும் இப்பொழுது 2 வட்டங்களில் ரீடிங் இன் வித்தியாசம்தான் விட்டம் இந்த குறுக்கு வயர் தான் நமக்கு தொடுகோடு ஆகும் இதை ஒவ்வொரு இடத்திலும் நாம் வைத்து ரீடிங் எடுக்க வேண்டும் இந்த வித்தியாசம் தான் நமக்கு வட்டத்தின் விட்டம் இங்கு நாம் n10 என்ற ரீடிங் மதிப்பிற்கு கணக்கிடுகிறோம் இங்கு இரண்டு விட்டங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால் m 1 மைனஸ் Dn பிளஸ் m2 m1 மைனஸ் m2 அதாவது10 மைனஸ் 1 என்பது 9 9 மைனஸ் 1 என்பது 8 8 மைனஸ்1 என்பது 7 இது 987 வித்தியாசமாகஇருக்கும் விட்டத்தின் வித்தியாசம் என்ன இப்பொழுது நாம்D2nm1 - D2nm2 மதிப்பைm1 m2 என்ற மதிப்பிற்கு வரைபடம் வரைந்து மென்றால் அது ஒரு நேர்கோடாக இருக்கிறது இந்த நேர்கோட்டின் ஸ்லோப் ஆனது4 λR இந்த ஸ்லோப் இலிருந்து நாம் R ன் மதிப்பை கணக்கிட்டு கொள்ளலாம் R D2nm1 - D2nm2 4λ இதுதான் இந்த சோதனையின் பைனல் ஃபார்முலா இப்பொழுது எரர் கல்குலேஷன் கீழ்கண்ட பார்முலா மூலம் நாம் செய்யலாம் ẟR R 4 x LC Dnm1 - Dnm2 இவ்வாறு ஒருவர் எரர் கல்குலேஷன் இந்த சோதனைக்கு கணக்கிடலாம் இதுவரை இந்த சோதனையை பற்றி நாம் விரிவாக விவாதித்தோம் மீண்டும் அடுத்த சோதனையில் விவாதிக்கலாம்